பற்றிய பல்வேறு விவாதங்களையும் குழப்பங்களையும் முன்வைத்தபின் நான் இன்னும் உணர்கிறேன் நனவு என்று ஒன்று இருந்தால் அது என்ன ஒரு உணர்வு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தூக்கம் என்று ஏதோ அழைக்கப்படுகிறதுஆனால் இது கண்டிப்பாக ஒரு உறுதியான வேறுபட்ட நிலை ஒரு கட்டத்தில் தூக்கம் என்பது கைட்மேனும் மற்றவர்களும் EEG ஐ பதிவு செய்வதன் மூலம் இது மிகவும் சுறுசுறுப்பான நிலை என்று அறிந்தனர் இது முக்கியமான மாற்றமாகும் இதைக் கண்டு பிடிக்கும் முன்பு தூக்கம் என்பது ஆற்றலை மீட்டெடுப்பதைப் பற்றியது என்று கருதப்பட்டது ஒரு செயலற்ற மறுசீரமைப்பு வளர்சிதை மாற்ற நிலையாகக் கருதப்படுவதிலிருந்து தூக்கம் ஒரு செயலில் உள்ள விழிப்பு நிலையாக கருதப்படுகிறது தூக்கத்தில் கூறுகள் உள்ளன தூக்கத்தில் EEG கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் வேறுபடுத்தக்கூடிய நிலைகள் உள்ளன எனவே ஒரு தூக்கம் உள்ளது இது கனவு காணாத தூக்கம் விரைவான கண் அசைவு தூக்கம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் தூக்கத்தின் ஒரு பகுதி விரைவான கண் அசைவு தூக்கம் என்று அழைக்கப்படுகிறது மூன்றாவது விஷயம் நீங்கள் 16 மணி நேரம் விழித்திருந்தால் 8 மணி நேரம் தூங்கினால் இவை என்ன நனவின் இந்த இரண்டு வெவ்வேறு நிலைகளும் மனதில் உள்ளதா அல்லது அவை இணைக்கப்பட்டுள்ளதா அவற்றில் சில ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் உள்ளதா மேலும் கேள்வி என்னவென்றால் நீங்கள் நேரத்திலும் இடத்திலும் தப்பிப்பிழைக்கிறீர்கள் என்றால் நாங்கள் ஏன் இந்த வித்தியாசமான நிலையைக் கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு தாளம் இருக்கிறதா அலைவு இருக்கிறதா அது உண்மையில் தெரிகிறது நம் உடலில் உயிரியல் தாளங்கள் உள்ளன இது அல்ட்ராடியனைக் கொண்டுள்ளது இது அடிப்படை ஓய்வு செயல்பாடு சர்க்காடியன் ஸ்லீப் வேக் இன்ஃப்ராடியன் இது மாதவிடாய் சுழற்சி மற்றும் சுற்றறிக்கை ஆனால் இந்த கேள்வியை நாம் மூளை அலைவுகளுக்கு எடுத்துச் சென்றால் ஏன் ஊசலாட்டமும் தாளமும் இருக்கிறது நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் முழு மூளையும்துப்பாக்கிச் சூடு நடத்தினால்என்று நான் சொன்னால் தூண்டபடக் கூடிய விஷயத்தில் மாற்றத்தை எவ்வாறு வேறுபடுத்துவீர்கள் மாற்றங்களை வேறுபடுத்துவதற்கு ஊசலாட்டங்கள் உங்களுக்கு உதவுகின்றன மேலும் இது அடிப்படை நோக்கங்களுக்கான தகவல் சேகரிப்பின் அடிப்படையாகும் எனவே மாற்றம் இயற்கையானது இந்த ஊசலாட்டம் மாற்றத்தை எதிர்பார்க்க உதவுகிறது எனவே இவ்வாறு தான் நீங்கள் ஒரு உயிரியல் ரிதம் அளவிடமுடியும் ஆனால் ஒரு மனிதரை பூமிக்கு அடியில் கவசமிடப்பட்ட பேழையில் புதைத்து வைத்து பல ஆய்வுகள் மேற்கொள்ளப் பட்டு உள்ளன எனவே உச்ச போக்குவரத்து நேரம் சீர்குலைக்காது என்ற நிலை அது உச்ச போக்குவரத்து நேரம் என்பதை அவருக்கு தெரியப்படுத்தி இருப்பார் உச்ச மின்னழுத்தத்தின் ஒளி ஏற்ற இறக்கங்கள் உச்ச நுகர்வோர் அங்கு இல்லாத இடத்தில் ஏற்ற இறக்கத்திற்கு மின்னழுத்தம் இல்லை மேலும் அவர் சீரான ஒளியுடன் கடிகாரம் இல்லாமல் விடப்பட்டார் எல்லாவற்றையும் கவனித்துக்கொண்டார் எனவே இது ஒரு மூளையின் இயற்கையான சுழற்சி ஆகும் இங்கு தூக்க வார சுழற்சி மற்றும் இயற்கை உடல் சுழற்சி 25 மணிநேரங்களாக மாறியது எனவே 25 மணிநேரம் எங்கள் உயிரியல் தாளமாகத் தோன்றுகிறது ஆனால் நாங்கள் கடிகாரம் என்று அழைக்கப்படும் ஒரு பொருளை பயன்படுத்துகிறோம் நாங்கள் நேரத்தைப் பற்றி பேசும்போது நீங்கள் எந்த நேரத்தைப் பற்றி பேசுகிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியாது நீங்கள் ஒரு அண்ட நேரம் அல்லது இந்த கடிகாரத்தில் இருக்கும் நேரத்தைப் பற்றி பேசுகிறீர்களா இந்த கடிகாரம் ஒரு செயற்கை முரண்பாடாகும் இது உண்மையில் வசதிக்கான பயன்முறையாகும் எனவே இந்த ஊசலாட்டங்கள் இயற்கையோடு ஒன்றி உள்ளன இயற்கையில் என்ன ஊசலாட்டத்தின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு எது அலைவுகளின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு சூரிய ஒளி தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை முதல் கார்பன் அமைப்பு வரை சுவிட்ச் ஆஃப் செய்ய மாறுவது வரை இதுசற்று மேலே ஹைபோதாலமஸுக்கு பினியல் சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது இந்த பினியல் சுரப்பி தூக்க நேரம் நெருங்கும் போது கிறது மெலட்டோனினைசுரக்கும் மெலடோனின் சுரப்பு அதிகரிக்கிறது ஹைபோதாலமஸுக்கு மேலேயும் மேலேயும் இந்த பகுதி ஒரு சக்தி வாய்ந்த இதயமுடுக்கியாக செயல் படுகிறது சுப்ராச்சியாஸ்மாடிக் கருவின் புண்கள் இலவசமாக இயங்கும் தாளங்களை ஒழித்து விடும் இதன் செயல்பாடு சர்க்காடியன் தாளங்களுடன் தொடர்புடையது சர்காடியன் 24 மணி நேரத்திற்குள் இதை தனிமைப்படுத்தி பதிவுசெய்தாலும் சுழற்சி தொடர்கிறது மூளையில் சுழற்சிகள் ஒரு முறை தூக்க அலையை ஏற்படுத்துகின்றன ஆனால் தனக்குள் அது இன்னும் சுழற்சிகளாக இருக்கிறது இது மிகவும் சுவாரஸ்யமான உண்மை ஒரு நபருக்கு தனிப்பட்ட முறையில் வழங்குவதற்காக நீங்கள் ஒரு சூப்பராச்சியாஸ்மாடிக் கருவை எடுத்துக் கொண்டால் நன்கொடையாளரின் சுழற்சி பெறுநரின் சுழற்சியின் மீது சுமத்தப்படும் அதாவது இயற்கை ஏற்கனவே ஒருஇதயமுடுக்கி ஒன்றை மரபணு ரீதியாக உருவாக்கியுள்ளது அதாவது இயற்கைக்கு மாஸ்டர் இதயமுடுக்கி தேவை ஆனால் ஏன் ஏனெனில் கார்ட்டிசோனின் போன்ற வளர்ச்சி ஹார்மோன் ஒரு மன அழுத்தம் ஹார்மோன் வெப்பநிலை கட்டுப்பாட்டிற்கு வழி வகுக்கும் தூக்கத்தில் உள்ள இந்த இயக்கம்அலைவு சுழற்சிகளின் அசைவு 3 மற்றும் 4 வளர்ச்சி கட்ட ஹார்மோன்கள் குழந்தைகளில்செயல்திறன் அற்றதாக இருக்கும் உங்கள் ஓய்வு நேரத்தில் பல்வேறு வகையான விளக்கங்களை அறிந்து கொள்ளலாம் எனவே தூக்கம் என்றால் என்ன நாங்கள் நனவைப் பற்றி பேசினோம் எங்களுக்குத் தெரியாது நனவு என்றால் என்ன தூக்கம் என்றால் என்ன ஆனால் எங்களுக்கு தூக்கமும் தெரியாது அதுதான் விசித்திரமான விஷயம் எங்களுடைய எல்லா அறிவையும் மீறி நீங்கள் யாரையாவது உண்மையிலேயே தூக்கம் என்ன என்று கேட்டால் குறைக்கப்பட்ட மோட்டார் செயல்பாடு தூண்டுதலுக்கான குறைவான பதில் ஒரே மாதிரியான தோரணை ஒப்பீட்டளவில் எளிதான மீள்தன்மை இது கோமாவிலிருந்து வேறுபடுகிறது இது விருப்பத்தின் ஒரு பகுதியாகும் இது விலங்குகளின் டார்பர் மற்றும் ஹைபர்னேஷன் போன்ற செயலற்ற நிலை இவை பல்வேறு நிலைகள் எனவே நவீன தூக்க ஆராய்ச்சி என்பது ஒரு பகுதி மருத்துவ பகுதி ஆராய்ச்சி EEG என்பது இவற்றின் முதுகெலும்பாகும் மேலும் இது அறிவியல் சான்றுகளுடன் வசதியானது உயிரியல் கொள்கைகளை அடிப்படையாகக் கொண்டது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இது எளிதில் பயன்படுத்தப்படுகிறது இப்போது இதுதான் நீங்கள் பி ஜி என்று அழைப்பதைச் செய்துள்ளீர்கள் முழு வடிவம் பாலி சோம்னோ கிராஃபி இதைக் குறிப்பிடுவது ஏன் ஏனென்றால் தூக்கம் இன்னும் தூய்மையான மருத்துவ ஆய்வகங்கள் அல்லது தூய விஞ்ஞான ஆய்வகத்தின் ஒரு பகுதியாக இல்லை ஏனென்றால் தனித்துவமற்ற ஒன்றுடன் ஒன்று தொடர்பான பிரிவாக உள்ளது எலக்ட்ரோமோகிராபி அதாவது தசை செயல்பாட்டை அளவிட வேண்டும் கண் இயக்கத்தைப் பிடிக்க எலக்ட்ரோகுலோகிராம் இதற்கு ஈ ஜி சுவாச முயற்சியும் தேவைப்படுகிறது இதன் அடிப்படையில் இந்தத் தரவைப் பெற்றால் 50 60 க்கும் மேற்பட்ட கோளாறுகள் தூக்கத்துடன் தொடர்புடையவை ஆகையால் ஆக்ஸிஜனின் ஓட்டத்தில் சிக்கல் உள்ள இடத்தில் தடுப்பு தூக்க மூச்சுத்திணறல் வரை உங்களுக்கு இவை அனைத்தும் தேவைப்படுகின்றன யுனிக்ரோ சுவாச முயற்சி நாசி வாய்வழி ஓட்டம் இரத்த ஆக்ஸிஜன் செறிவு சிலருக்கு திடீர் உடல் அசைவுகள் வரும் அவ்வப்போது கால் அசைவுகள் இருக்கும் இதை பி எஸ்PLMS என்று அழைப்பர் தேவையான மின்முனைகளால் அதை சரிபார்க்க முடியும் எனவே நவீன வரையறை நதானியேல் கிளீட்மேன் நான் சொன்னது போல் அசெரின்ஸ்கி ரெட்ச்சாஃபென் காலேஸ் எனவே இது என்ன இது பற்றி ஒரு REM தூக்கம் மற்றும் REM அல்லாத தூக்கம் உள்ளது REM என்பது விரைவான கண் அசைவு மற்றும் NREM விரைவான கண் அசைவு அல்லாது ஒரு நபர் தூங்கும்போது 20 நிமிடங்கள் ஒவ்வொரு ஒன்றரை மணி நேரத்திற்கும் கண் பந்துகள் மிக வேகமாக நகர்கின்றனவாம் பின்னர் இந்த கட்டத்தில் மக்கள் கனவு காண்கிறார்கள் எனவே தூக்கம் இந்த இரண்டு விஷயங்களாக பரவலாகப் பிரிக்கப்பட்டது NREM மற்றும் REM ஆரம்பத்தில் காகித பதிவு செய்யப்பட்டது EEG இன் அனைத்து பதிவுகளும் அப்படி தான்

எனவே இது எலெக்ட்ரோஎன்செபலோகிராம் மூளை அலைகள் எலக்ட்ரோகுலோகிராம் கண் அசைவுகள் எலக்ட்ரோமியோகிராம் இது அடிப்படை பாலிசோன்மோகிராபி எனவே EEG ஆல் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இரவு முழுவதும் மின் செயல்பாட்டில் மாறுபாடு உள்ளதா என்பதை நீங்கள் நிலைகளில் சரிபார்க்கிறீர்கள் விரைவான கண் அசைவு மற்றும் விரைவான கண் அசைவு அல்லாதது ஆகியவற்றுக்கு இடையில் வேறுபடுவதை நீங்கள் சரிபார்க்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக் கொண்டால் ஏன் தசைச் செறிவை சரிபார்க்கிறீர்கள் இயற்கையானது புத்திசாலித்தனமாக இருப்பதால் நீங்கள் கனவு காணும்போது உங்கள் மனம் வெளிப்புற யதார்த்தத்திலிருந்து மூடப்படும் இது லோகஸ் கோரூலியஸ்எனப்படும் நியூரான்களின் குழு ஆகும் அங்கு நோர்பைன்ப்ரைன் என்பது மனதின் ஒரு அமைப்பாகும் இது கவனத்தை மூடிவிடுகிறது எனவே வெளிப்புற தூண்டுதல் நுழையவில்லை ஏனென்றால் அது ஏன் செய்தது என்பது பெரிய கோட்பாடுகளில் ஒன்றின் தளங்களாகும் உங்கள் கனவில் நீங்கள் தொனியைச் சேர்த்தால்உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் உள்ளன எனவே சுவாசிக்கும் தசைகள் மற்றும் உங்கள் கண் தசைகள் தவிர உங்கள் முழு உடம்பும் முடங்கிப் போகும் கண் தசைகள் ஏன் ஏனென்றால் நிறைய விலங்குகள் தூங்கும்போது கூட அவை பாதி தான் தூங்குகின்றன ஏனென்றால் காடு ஒரு ஆபத்து நிறைந்த இடம் எனவே நீங்கள் பாதி தூக்கத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் கண் ஸ்கேனிங் சூழலைக் கொண்டுள்ளது கண்களை மூடிக்கொண்டிருந்தாலும் கூட அது எந்த வேட்டையாடலுக்கும் ஸ்கேன் செய்து தயாராக உள்ளது இப்போது நாங்கள் மிகவும் பாதுகாப்பான வாழ்க்கைக்குச் சென்று விட்டதால் உங்கள் வேட்டையாடும் ஸ்கேனிங் வணிகம் குறைந்து வருகிறது ஆனால் விரைவான கண் அசைவு பாதுகாக்கப்படுகிறது அதே நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதும் கனவுகளை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இது பரிணாம வழிமுறை எனவே இந்த கட்டத்தில் என்ன நடக்கும் இது ஒரு வகை பொருள் நீங்கள் விழித்திருக்கும் EEG வேகமாக 8 முதல் 13 எனர்ஜி ஆல்பா வரம்பில் தசையின் தொனியை மெதுவாக்குகிறது இன்னும் 2 உள்ளது இந்த தூக்கத்துடன் EEG மேலும் குறைகிறது செலவினம் தோன்றும் நிலை 3 க்கு 4 க்கு சென்றது 7 மணி நேர ஹெர்ட்ஸ் வரை நிலை 4 மேலும் மந்தநிலை 4 ஹெர்ட்ஸ் இது ஒரு நிலை 4 தோன்றும் இல்லையெனில் அது தோன்றாது பின்னர் அது REM தூக்கத்திற்கு மாறுகிறது அங்கு EEG வேகமாகிறது தசைக் தொனியைக் காணுங்கள் தசை தொனி விழித்திருக்கும் குறைகிறது குறைகிறது குறைந்து கிட்டத்தட்ட தட்டையானது கண் அசைவுகள் மிகவும் தாளமாகிவிட்டன நீங்கள் அதை தெளிவு படுத்தலாம் இப்போது இது ஹிப்னோகிராம் விழித்திருக்கும் EEG நிலை 2 என்பதை நீங்கள் காணலாம் எனவே உங்கள் மூளைபோது விழித்திருக்கும் நிலையில் மாறுபடும் 4 முதல் 30 ஹெர்ட்ஸ் வரைஅதன் தாளத்தை மாற்றிக் கொண்டே இருக்கும் எனவே ஒரு சாதாரண நபரின் 8 மணி நேர தூக்கத்தில் என்ன நடக்கிறது என்பது முதல் 90 நிமிடங்களில் நீங்கள் விழித்திருக்கும் நிலையில் இருந்து 1 முதல் 2 முதல் 3 முதல் நான்காம் நிலை வரை REM தோன்றும் முதல் 90 நிமிடங்களில் இது 3 முதல் 2 REM தூக்கத்திற்கு செல்கிறது இரவு முன்னேறும்போது REM அதிகரிக்கிறது அதாவது முதல் 90 நிமிட சுழற்சி REM இன் 20 நிமிடங்கள் பின்னர் REM குறைகிறது பின்னர் REM தூக்கம் குறைகிறது பின்னர் REMஅதிகரிக்கலாம் 30 ஆக எனவே காலை நேரங்கள் தான் கனவு காணும் அதிகபட்ச நேரம் எனவே நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் பெரும்பாலான மக்கள் கனவில் இருந்து எழுந்திருப்பார்கள் இது இயற்கையான சுழற்சியாகும் இது 90 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் பின்னர் நிலை 3 4 மற்றும் இரவு முன்னேறும்போது குறைவது 3 மற்றும் 4 நிலை குறைகிறது 2 வது கட்டத்தில் அதிக தூக்கம் உள்ளது இது மருத்துவமயமானது இதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் முழு பாலிசோம்னோகிராப்பும் இப்படித்தான் தோன்றும் எனவே ஹான்ஸ் பெர்கர் அவர் EEG ஐக் கண்டுபிடித்தவர் மேலும் அவர் தூக்கத்தையும் விழித்திருக்கும் EEG ஐயும் வேறுபடுத்தினார் எனவே இவற்றின் நோக்கம் என்ன இதை மீண்டும் பார்க்கவும் நீங்கள் EEG ஐக் காணலாம் NREM தூக்கம் என்பது அடுத்தடுத்த ஆழமான ஈஈஜீ நிலையைக் குறிக்கிறது இந்நிலையில் மின்னழுத்தம் கூடும் அதிர்வெண் குறையும் தளர்வான விழித்திருக்கும் EEGல் ஆல்ஃபா அலைகள் தென்படும் தூக்கத்தின் தொடக்க சுழல்களில் EEG மின்னழுத்தத்தில் பீட்டா வீழ்ச்சியையும் இவற்றில் k சிக்கலானது REM EEG நிலை 1 REM ஐ ஒத்திருக்கிறது என்பதையும் காட்டுகிறது ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 1609 இது உண்மையில் என்ன EEG பகுதியையும் அதன் மருத்துவ பகுதியையும் மறந்துவிடுகிறோம் இதுநான் MOOC ஒன்றில் மனநல மருத்துவத்தில்பார்வையிட்டேன் முதலில் இது எளிமையான தற்காலிக காலம் என்று கருதப்பட்டது மற்றும் ஒரு பிராய்ட் கனவு வேலையின் அனைத்து உளவியல் கோட்பாடுகளையும் தருகிறது இது முதல் தூக்க ஆய்வகமாகும் இது ஒரு வரலாற்றுப் படம் அவர் கட்டிடக்கலை பற்றி பேசினார் எனவே இது உங்கள் தூக்கத்தைப் பற்றியது மட்டுமல்ல மூளை எவ்வாறு உருவாகிறது என்பதைப் பற்றி முதல் வாரத்தில் பேசியது உங்களுக்கு நினைவிருந்தால் தூக்கம் என்பது பிறப்புக்குப் பிறகு வரும் அல்லது வளர்ச்சியுடன் இயல்பாக இருப்பதல்ல புதிதாகப் பிறந்த குழந்தை 20 மணி நேரத்திற்கும் மேலாக தூங்குகிறது ஆச்சரியப்படும் விதமாக 80 சதவிகித தூக்கம் REM தூக்கம் என்பது ஒரு கனவு தூக்கம் புதிதாகப் பிறந்த கனவு என்ன எங்களுக்குத் தெரியாது இன்னும் மிகப்பெரிய ஆராய்ச்சிகளில் ஒன்றாகும் மேலும் முதல் ஆண்டின் கனவின் உள்ளடக்கத்தை உண்மையில் பெற வேண்டும் மூளை வலையமைப்பு செல்லும்போது மூளையில் மெயலீனேஷன் நிகழும் இது கிட்டத்தட்ட 10 வருட வாழ்க்கையின் போது இவை அனைத்தும் ஒரு செயலற்ற முறை போல மாறும் முதல் 3 ஆண்டுகளில் பெரும்பாலும் REM ஆக எடுத்துக் கொ ள்ளலாம் 4 ஆண்டு வரும் போது அது ஒரு முழு வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கும் ஆல்பா அலைகள் பொதுவாக 10 ஆண்டுகளில் முதிர்ச்சியடைந்தவர்களைப் போல ஆகின்றன அப்போது மெயலீனேஷன் முடிவுறும் எனவே இந்த தூக்கம் பிறப்பிலிருந்து மிகவும் இயல்பானது இல்லையெனில் வாழ்க்கையின் முதல் ஆண்டில் அதுநடக்காது எனவே இந்த தூக்கத் தேவை உங்களுக்கு வயதாகும்போது குறைகிறது மொத்த தினசரி தூக்கம் வயது ஏற ஏற குறைந்து கொண்டே போகும் வயதானவர்களுக்கு தூக்கம் மிகப்பெரிய போராட்டமாக மாறு கிறது மீண்டும் அதே விஷயம் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நாங்கள் சொன்னது போலவே மற்ற உயிரினங்களிலும் நாங்கள் காண்கிறோம் விலங்குகளுடன் இந்த தூக்க வியாபாரத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் அனைத்து விலங்குகளும் தூங்குகின்றன இது சுவாரஸ்யமான விஷயம் பறவைகள் குறுகிய கண் அசைவுதூக்கம் மற்றும் விரைவான கண் அசைவுதூக்கம் தூக்க நீர்ப்பறவை நீந்தும்போது தூங்குகிறது டால்பின் அது 1 மணி நேரம் தூங்கும்போது மூளை தூங்குகிறது மற்றொன்று விழித்திருக்கும் ஊர்வனவற்றில்விரைவான கண் அசைவுதூக்கம்இல்லை எனவே ஒவ்வொரு அரைக்கோளமும் தூக்கத்தை எடுக்கும் சிறிய உடல் அளவு என்பதால் எனவே நிறைய பேர் கேட்பார்கள் ஏன் தூக்கம் தேவை எவ்வளவு 4 க்கும் குறைவானது மற்றும் 10 மணி நேரத்திற்கு மேல் இது நோயியல் ரீதியில் பெரும் பிரச்சினையை உருவாக்கும் நீண்ட நாட்களுக்கு உணவைத் தவிர்த்து உயிர் வாழலாம் ஆனால் தூக்கம் இல்லாமல்கொஞ்ச நாட்கள் கூட வாழ முடியாது உங்கள் மூளை செயலிழக்கும் எனவே சாத்தியமான முக்கியமான செயல்பாடு இருக்க வேண்டும் ரேடியோ டி ஜே தூக்கம் 260 மணிநேரம் தூக்கம் இல்லாத காரணத்தால் மனநோயாளியாக மாறினார் யதார்த்தத்துடன் தொடர்பை இழந்தார் தூக்க ஆராய்ச்சியாளர்களின் மேற்பார்வையில் 264 மணி நேரம் இருந்தார் அவர்களில் சிலர் சில மணிநேரங்களுக்கு மோசமான விளைவுகளை தெரிவிக்கின்றனர் இரண்டு தூக்கமின்மை சோதனைகள் மூலம் கண்டறிந்து என்னவென்றால் மக்கள் தூக்கத்தை இழக்கும் பட்சத்தில் அதைக் அடுத்த முறை மீட்டு எடுத்தாலும் இழந்த தூக்கத்தை ஈடு கட்ட முடியாது ஆனால் நீங்கள் தூங்கினால் நீங்கள் குணமடைவீர்கள் என்றால் அது நடக்காது நீங்கள் மீண்டு வரும்போது நிறைய வேறுபாடுகள் உள்ளன இரவு 2 மெதுவான அலை இரவு 2 REM தூங்கும்போது எனவே என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் தூக்கத்தை மீட்டெடுக்கும்போது REM மற்றும் NREM இன் ஓரளவு மீட்பு உள்ளது நீங்கள் ஓரளவு அடக்கினால் வெளிப்படையாக அந்த கட்டம் மீளுருவாக்கம் நீங்கள் சில பென்சோடியாசெபைன்களை எடுத்து கனவு தூக்கத்தை அடக்கினால் உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் வரும் ஆனால் அது குணமாகும் ஆனால் நீங்கள் குணமடைந்தவுடன் கனவு தூக்கம் மீண்டும் எழும் மேலும் நீங்கள் அதிக கனவுகளையும் மிகவும் தெளிவானவற்றையும் காணத் தொடங்குவீர்கள் உதாரணமாக நிறைய பேர் புகார் கூறுகிறார்கள் இரவு முழுவதும் தூங்கவில்லை மேலும் மேலும் கனவு காவந்து கொண்டு இருந்தது என்று கூறுவார்கள் எனவே தீவிர தூக்கமின்மை இறுதியில் மரணத்தை ஏற்படுத்தும் மரணத்திற்கு வழிவகுக்கும் அபாயகரமான தூக்கமின்மை எனப்படும் நோய் உள்ளதுஇதற்கு உண்மையான காரணம் நமக்குத் தெரியாது எனவே நாம் என்ன அழைக்கிறோம் தூக்கம் ஏன் நடக்கிறது தூக்கம் தகவமைப்புக்குரியதாக இருக்கலாம் இது நாளின் சில நேரங்களில் அமைதியாக இருக்கும்படி நம்மைத் தூண்டுகிறது இது ஆற்றலைப் பாதுகாக்க உதவுகிறது வேட்டையாடுபவரின் தெர்மோ ஒழுங்குமுறையிலிருந்து தப்பிக்க இது உதவுகிறது நீங்கள் தூங்கும்போது வெப்பநிலை குறைகிறது காலை நேரம் வெப்பநிலை மிகக் குறைவு இதன் அர்த்தம் கார்டிசோல் சுரப்புஅதிகபட்சமாகும் இங்கே 1 வளர்ச்சி ஹார்மோன்கள் அதிகபட்சம் சுரக்கும் சுழற்சி மெதுவாகி மிகை குளிர் தடுக்கப் படுகிறது REM இந்த மாதிரி நடவடிக்கை அனுப்புவதற்கு வாய்ப்புண்டு மெதுவாக தூக்கம் மீண்டும் குளிரச் செய்கிறது ஆனால் REM என்ன செய்கிறது இந்த வளர்ச்சி ஹார்மோன் தூக்கத்தில் மட்டுமே சுரக்கும் ஆனால் நான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கும் சுரக்காது 2208 பார்க்கவும் ஸ்லைடு நேரம் எனவே REM என்ன செய்கிறது தூக்கம் கற்றலை ஊக்குவிக்கிறதா சரியான ஆதாரங்கள் இல்லை தூக்கமின்மை சரியாகக் கற்றுக்கொள்ளும் திறனில் சிறிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் உங்கள் REM சிறிது கூடினால்REMஉண்மையில் மிகவும்உயரக்கூடும் நான் மிகவும் யோசிக்கும்போது குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு தூக்க முறையை கவனிக்கிறீர்கள் நிறையக் கனவுகள் வரும் ஆனால் தூக்கம் என்பது எல்லோருக்கும் ஒன்று போல இருப்பது இல்லை சிலர் தூங்குவதே இல்லை நான் தூக்க ஆராய்ச்சியைக் கொடுக்கும்போது 3 வருடங்களுக்கு ஒரு நாளில் 4 மணிநேரம் தான் தூங்கினேன் அப்போது எதுவும் தெரியவில்லை இப்போது மோசமான விளைவைஅனுபவிக்கிறேன் ஆனால் அந்த நேரத்தில் நான் இளமையாக இருந்தேன் எனவே தூக்கத்தின் எந்த ஒரு திட்டவட்டமான கோட்பாடு இல்லை நனவிற்கும் ஒற்றை கோட்பாடு இல்லை எனவே நாங்கள் இன்னும் இருட்டில் தான் செய்கிறோம் இருதயவியல் மற்றும் பிற ஆராய்ச்சிகளும் தூக்கம் பற்றிய ஆராய்ச்சியை ஊக்குவிக்கின்றன ஆனால் பொதுவான கோட்பாடு மிகவும் பிரபலமானது கற்றல் பற்றியது எனவே இது எப்படி நிகழ்கிறது செரோடோனின் அளவு அதிகமாக இருந்தால் அவை தூக்கத்தைத் தொடங்குகின்றன 90 நிமிடங்கள் கழித்து சில பகுதிகள் அதிகமாக அசிடைலை கோலைனை சுரக்கத் தொடங்குகின்றன இது வடிவில்பூனைகளளில் உள்ள கனவு தூக்கத்தைத் தூண்டும் மூளையடிச்சிரை அலைகள் ஏற்படுத்தும் கூர்முனைகள் போல் உள்ளது பொன்டைன் புண்கள் தொடர்பான ரெம்மை ஒழிக்கும் இது கொலின் பாணி விழித்திரை உருவாக்கம்எப்படி முன்மூளையை தூக்கத்திலிருந்து செயல்படுத்துகிறது இப்போது REM க்கு இந்த மெதுவான தூக்கம் செரோடோனின் அசிடைல் கோலின் செரோடோனின் விஷயம் 5 ஹெச் டி தூக்கத்தைத் தூண்டும் தியானம் உண்மையில் இதைத் தடுக்கிறது இதன் ஏற்பிகள் ஏன் செரோடோனின் நிலை செயல்பாட்டு அளவை அதிகரிக்கிறது இது செரோடோனின் அளவைக் குறைக்கிறது லோகஸ் கோரூலியஸ் நிலை விழித்திருப்பதை ஊக்குவிக்கிறது ஏனெனில் இது கவனத்தை ஒழுங்குபடுத்தும் வேதிப்பொருள் REM தூக்கம் இது நிறுத்தப்படும் ஏனென்றால் வெளியில் இருந்து அடிக்கடி வரும் விஷயங்களை நாங்கள் விரும்பவில்லை இப்போது இது நிறுத்தப்பட்டு நீங்கள் விரும்பாததால் மூளை அதை முதலில் துண்டுகளாக எப்படிப் பார்க்கிறது என்பதைப் பாருங்கள் இந்த துஷ்பிரயோகம் செய்யும் மருந்துகளை மெத்தில்ல்பெனிடேட் மற்றும் ஆம்பெடமைன்methylphenidate and amphetamine செயல்படுத்துகின்றன ஸ்லைடு நேரம் 2508 ஐப் பார்க்கவும்இதற்கெல்லாம் பின்னால் உள்ள கோட்பாடு என்ன எனவே முன்மூளையின் பல்வேறு பாகங்கள் மற்றும் முடிவெடுக்க உதவும் ப்ரீஃபிரன்டல் புறணி மற்றும் அனைத்து உணர்ச்சி மையங்களும் நீங்கள் கனவு காணும் போது தூண்டப்படுகின்றன நீங்கள் சில நேரங்களில் சில கனவுகள் மிக மிக உணர்வுபூர்வமாகவருகின்றன காண்பீர்கள் ஏனெனில் நீங்கள் கனவு காணும் போது ஆக்டிவேட் செய்து செயல்படுத்தப்படுகிறது Sila samayanga Sila samayangalil Sila samayangalil சில சமயங்களில் நீங்கள் மிகவும் உணர்ச்சிபூர்வமான கனவுகளை காண்பீர்கள் உங்களால் அந்த உணர்வுகளை உணர முடியும் கனவுகள் மேலும் மிகவும் துரித மானவை அவை உங்களுடைய உடனடி தேவையை தூண்டுகின்றன நீங்கள் மிகவும் குளிராக உணர்ந்தாளல் நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தால் எதையோ பற்றி கனவு கொண்டிருந்தால் உங்கள் கனவுகளின் ஊடேயும் நீங்கள் திடீரென்று குளிரை உணர்வீர்கள் உங்களுக்கு ஒரு போர்வை தேவைப்பட்டால் நீங்கள் யாரோ ஒரு போர்வையை உங்கள் மீது போடுவது போல உணர்வீர்கள் நிஜத்தில் யாருமே உங்கள் மேல் போர்வையை போட்டு இருக்க மாட்டார்கள் உங்களது மனது உங்களுடைய தேவையை உங்களுக்கு போர்வை தேவைப்படுவதை உங்கள் கனவு மூலம் சொல்லச் செய்கிறது அல்லது நீங்கள் திடீரென்று சிறுநீர் கழிக்க விரும்பினால் நீங்கள் சிலருக்கு வரும் நிறைய பேர் இதை திடீரென்று சொல்வார்கள் நீங்கள் சிறுநீர் கழிப்பது போல உணர்கிறீர்கள் கனவுகளில் கனவை விளக்கும் ஒரு முழு மோசடி அது வெளிப்படையாக மக்கள் கனவுகள் மற்றும் அனைத்தையும் தொடர்புபடுத்திய மதிப்பு இல்லை எனவே கனவு எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறது ஆக்ஸிபிடல் லோப்உணர்கிறது ஏனென்றால் அது உண்மையில் உங்களுக்கு காட்சி விஷயத்தை தரும் முன்பக்க மடல் ஏனெனில் அது உங்களுக்கு அர்த்தத்தையும் உணர்ச்சியையும் மூளளைக்குத் தருகிறது இது உங்களுக்கு உணர்ச்சிபூர்வமான உள்ளடக்கத்தை அளிக்கிறது எனவே 5 HT இன் REM போன்றது மற்றும் சோலினெர்ஜிக் கணினியில் REM இன் REM ஐ நான் சொன்னது போல நான் அசிடைல் கோலைன் இப்போது நான் சொன்னது போல் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நினைவகத்திற்கு மிகவும் முக்கியமானது பகுதிசேதம் அசிடைல் கோலின் டிமென்ஷியாவுக்கு டிமென்ஷியாவில் இப்பகுதி உண்மையில் டெமஸ்னே ஆகும் அசிடைல் கோலின் நியூரான்கள் அதிகபட்சம் அசிடைல் கோலின் REM இல் உயர்கிறது உண்மையில் தூண்டுகிறது இங்கே REM ஐத்துப்புக்குள் வருகிறது நினைவகத்திற்கு REM முக்கியமா

இது ஒரு வகை இமேஜிங் நீங்கள் எழுந்ததிலிருந்து என் எம் தூக்கத்திற்கும் என் எம் ஐ ஆர் எம் தூக்கத்திற்கும் சென்றால் இது ஒரு வகை பகுதிகள் ஆனால் மீண்டும் இந்த பகுதிகளை நாங்கள் அறிவோம் சில பகுதிகளை செய்ய வேண்டும் எனவே உண்மையில்வெளியே கொண்டு வந்த கோட்பாடு பிரான்சிஸ் கிக் மற்றும் கிறிஸ்டோபர் காக் ஆகியோரை நான் நினைக்கிறேன் பிரான்சிஸ் கிக் டி ஏவைக் கண்டுபிடித்த ஒரு நபர்என்று அவர் நியூரோபிசியாலஜிக்கு மாறினார் REM தூக்கம் தலைகீழ் கற்றல் பற்றியது என்று அவர் கூறுகிறார் பகல் நேரத்தில் உங்கள் தலையில் எது சென்றாலும் அல்லது அதற்கு சில நாட்களுக்கு முன்பே செயலாக்கப்பட வேண்டும் இல்லையெனில் மனம் அதிக சுமைக்கு வரும் REM தூக்கம் முக்கியமானவற்றைப் பயன்படுத்துவதற்கும் அதைஉதவுகிறது ஒருங்கிணைப்பதற்கும் நினைவகத்தில்மீதமுள்ள சினோப்டிக் சினாப்ச்களை நிராகரிப்பதற்கும் எனவே கற்றலுக்கான சினோப்டிக் உருவாக்கம் REM தூக்கத்தில் நிகழ்கிறது அதுதான் தகவல் செயலாக்க விஷயம் இவை வகை விஷயங்கள் கனவில் செயல்பாட்டு தர்க்கத்தை உருவாக்குவது போன்றவை மாறுபடும் தர்க்க நோக்குநிலை பணி நினைவகம்நீங்கள் காண்கிறீர்கள் கனவு உணர்ச்சி திறன் மனம் கனவுகள் நனவு ஆகியவற்றை இதுஒரு கோட்பாடு மற்றும் அந்தக் கோட்பாடு AIM என அழைக்கப்படுகிறது எனவே AIM கோட்பாடு கூறுகிறது இது தலைகீழ் கற்றலின் நீட்டிப்பு ஆகும் அதாவது எளிமையானது என்னவென்றால் உங்கள் தலையில் எது சென்றாலும் நிச்சயமாக சிக்கலானது பகல் நேரத்தில் ஏற்கனவே உள்ளது எனவே வெளிப்புற உள்ளீடு நிறுத்தப்படுவது முழு நரம்பியல் அமைப்பும் செயல்படுத்தப்படுகிறது தகவல் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது ஒத்திசைவுகள் பண்பேற்றம் செய்யப்படுகின்றன நினைவகம் உருவாகிறது மற்றும் மீதமுள்ளவை பயன்படுத்தப்படாதவை நிராகரிக்கப்படுகின்றன அந்த செயல்பாட்டில் ஏற்கனவே சேமிக்கப்பட்டுள்ளவை ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டுள்ளன அது கனவில் மூளையில் நிகழும் மாயத்தோற்றம் போன்றது இதில் தற்போதைய தகவல்கள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன அதனால்தான் கற்றல் மற்றும் நினைவாற்றலுக்கு REM முக்கியமானது மற்றும் அது ஒரு தகவலாக செயல்படுகிறது செயலாக்கம் எனவே இது தூக்கத்தைப் பற்றி சுருக்கமாக இருந்தது அதற்கு முழு விரிவுரைகளும் தேவை என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் EEG அளவுரு இருப்பதால் இது போன்ற ஒரு இமேஜிங் ஒரு விளக்கத்தில் செல்கிறது எனவே எங்கள் நோக்கம் தூக்கத்தைப் பற்றி பேசக்கூடாது தூக்கம் மற்றும் உணர்வு என்ற இரு நிலைகளை அவர்கள் உருவாக்கி உள்ளனர் மாமிகவும் அவசியமானவை மனதைக்அவற்றை நாம் எந்த அளவுக்கு அவர்களைப் பற்றி தெரியாது ஆனால் அது அந்தச் சமயத்தில் மின் செயல்பாடு மற்றும் செனாப்டிக் உருவாக்கம் என்று பல்வேறு நிலைகளாக உள்ளது எனவே நான் அதை முடிப்பேன் அடுத்த சொற்பொழிவில்இது எங்கே நிற்கிறதுஎன்பதைப் பார்ப்போம் தற்போதைய சூழ்நிலையில் ஆராய்ச்சி நம்மை எங்கு அழைத்துச் செல்கிறது என்பது பற்றியும் பேசுவோம் நன்றி